இன்று நாம் பிழை பகுப்பாய்வு பற்றி பார்ப்போம் எப்போது நீங்கள் அளவுகளை கண்டறிந்தாலும் அல்லது ஆய்வகத்தில் சோதனை செய்தாலும் அதனை அட்டவணையில் பதிவு செய்து அதைக் கொண்டு முடிவுகளை கணக்கிடுவீர்கள் இன்று உங்களுக்கு அளவுகளை எவ்வாறு அட்டவணையில் குறிப்பிட வேண்டும் முடிவுகளை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் என்பது பற்றி விளக்க உள்ளேன் சென்ற வகுப்பில் நான் ஒரு உதாரணத்தை கூறினேன் உங்களிடம் 200 ரூபாய் இருக்கிறது அதை நீங்கள் மூன்று பேருக்கு சமமாகப் பிரித்துக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று கூறினேன் இன்று நான் உங்களுக்கு மற்றுமொரு உதாரணம் அளிக்கிறேன் உதாரணம் 2 கன சதுரத்தின் பக்க அளவை கண்டறிந்து அதன் கொள்ளளவை கண்டறியவும் இது ஒரு மிக எளிய உதாரணம் என நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இந்த உதாரணத்தின் மூலம் அளவுகளை அட்டவணையில் எவ்வாறு பதிவிடுவது அதை எவ்வாறு கணக்கிடுவது இறுதியாக முடிவுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மூன்று மாணவர்கள் இந்த சோதனையை செய்வதாக கருதி கொள்ளுங்கள் முதல் மாணவர் மீட்டர் அளவுகோலை பயன்படுத்துகிறார் அதன் மீச்சிறு அளவு 1 மில்லி மீட்டர் அல்லது 0 1 சென்டி மீட்டர் ஆகும் அதேபோல் இரண்டாவது மாணவர் நழுவளவியை பயன்படுத்துகிறார் அதன் மீச்சிறு அளவு 0 1 மில்லி மீட்டர் அல்லது 0 01 சென்டிமீட்டர் மூன்றாவது மாணவர் திருகு அளவியை பயன்படுத்துகிறார் அதன் மீச்சிறு அளவு 0 01 மில்லிமீட்டர் அதாவது 0 001 சென்டிமீட்டர் இப்போது அவர்கள் மூன்று வெவ்வேறு அளவுகளை கண்டறிந்து உள்ளனர் நாம் அந்த மூன்று அளவுகளில் சராசரியை கணக்கிட்டு அதில் இருந்து சராசரி பக்க அளவை கண்டறியலாம் முதல் அளவு 10 5 அடுத்த அளவு 10 2 மற்றும் மூன்றாவது அளவு 10 7 இதனை 3ஆல் வகுக்க வேண்டும் நாம் கணிப்பியை பயன்படுத்தினால் நமக்கு விடை 10 466667 என கிடைக்கிறது சிலருக்கு 66667 எனவும் கிடைக்கலாம் அது கணிப்பியின் துல்லியத் தன்மையைப் பொறுத்து அமைகிறது நல்ல கணிப்பி அதிக இலக்கங்களை கொண்ட முடிவை அளிக்கும் எனவே அதிக இலக்கங்களை அளிக்கும் கணிப்பியே சிறந்ததாகும் எனவே இது தான் கணிப்பி அளித்த விடை ஆகும் இதில் கேள்வி என்னவென்றால் கணிப்பி அளித்த விடையை அப்படியே குறித்து கொள்வீர்களா அல்லது அதை குறிப்பதற்கு ஏதேனும் வழிமுறை உள்ளதா என்பதுதான் இதற்கான விடையை 10 5 எனக் குறிப்பிட வேண்டும் ஏன் நாம் அவ்வாறு குறிக்க வேண்டும் அந்தக் கருவியின் மீச்சிறு அளவு 0 1 என்று நீங்கள் குறிப்பிடலாம் நாம் ஒரு தசம இடத்திற்கு பதிலாக அதிகபட்சமாக 2 தசம இடங்களை குறிப்பிடலாம் அது கருவியின் மீச்சிறு அளவைப் பொறுத்து அமையும் ஏனெனில் இங்கே நாம் ஒரே மாதிரியான அளவின் சராசரியை தான் அறிகிறோம் இவற்றின் அவகுகள் எல்லாம் ஒன்றுதான் இவை அனைத்திலும் நமக்கு ஒரே அலகை கொண்ட அளவுகள் தான் கிடைக்கின்றன எனவே இம்முறையை பின்பற்றி நான் இரண்டு தசம இடங்களை வைத்துக் கொள்ளலாம் அல்லது கருவியின் மீச்சிறு அளவைப் பொறுத்து முடிவு செய்து கொள்ளலாம் அதேபோல் இரண்டாவது மாணவருக்கு அளவுகள் முறையே 10 55 10 52 மற்றும் 10 57 கிடைப்பதாக வைத்துக் கொள்வோம் இப்போது அவற்றின் சராசரியை நான் கணக்கிட்டால் சராசரி மதிப்பு சுமார் 10 5466667 etcetera என கிடைக்கிறது இங்கே நீங்கள் சரியான விடையை தான் குறிப்பிட வேண்டுமே தவிர இதனை அல்ல எனவே நாம் 10 55 எனக் குறிப்பிடலாம் ஆனால் ஏன் மீண்டும் இரண்டு தசம இடங்களைக் கொண்ட அளவை மட்டும் குறிப்பிட வேண்டும் உங்களுக்கு மீச்சிறு அளவு தெரிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் முடிவுகளை குறிப்பிட முடியும் அத்துடன் மூன்றாவது மாணவரின் மீச்சிறு அளவு 0 001சென்டி மீட்டர் ஆகும் எனவே நாம் குறைந்தபட்சம் 3 தசம இடங்களை வைத்துக்கொள்ளலாம் எனவே இதுதான் கனசதுரத்தின் சராசரி பக்க அளவு ஆகும் அடுத்து நான் கனசதுரத்தின் கொள்ளளவை கண்டறியலாம் கனசதுரத்தின் கொள்ளளவு V என்பது a into a into a ஆகும் எனவே மாணவர்கள் 10 5 into 10 5 into 10 5 எனக் குறிப்பிடுவர் நாம் கணிப்பில் பயன்படுத்தினால் நமக்கு விடை 1157 625 என கிடைக்கும் இது முதல் மாணவருக்கு கணிப்பி அளித்த விடை அதேபோல் இரண்டாவது மாணவருக்கு கணிப்பி அளித்த விடை 1174 241375 ஆகும் மூன்றாவது மாணவருக்கு அளித்த விடை 1175 911703875 ஆகும் என்னுடைய கணிப்பியும் இதே விடையைத்தான் அளிக்கிறது இப்போது கேள்வி இதுதான் கொள்ளளவை எவ்வாறு கண்டறிவது இவற்றில் எந்த முடிவு சரியானது என்பதுதான் ஆனால் எந்த மாணவரும் இதனை சரியான விடை என்று குறிப்பிட முடியாது நீங்கள் சரியான விடையை அளிக்க வேண்டும் அப்படியானால் சரியான விடையை எவ்வாறு குறிப்பிடுவது நான் விடையை 1150 எனக் குறிப்பிட வேண்டும் கணிப்பில் எந்த விடையை அளித்திருந்தாலும் நான் அதிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதல் மாணவர் கொடுத்த அளவுகளின்படி கொள்ளளவு மதிப்பு 1150 ஆகும் அதேபோல் இரண்டாம் மாணவர் கொள்ளளவை 1174 என குறித்துக் கொள்ளலாம் மூன்றாவது மாணவரும் முடிவை 1175 9 என குறித்துக் கொள்ளலாம் மாணவர்கள் பொதுவாக ஒரு தசம இடத்தையாவது குறிப்பிட்டு விடையை எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் எனவே பெரும்பாலான மாணவர்கள் ஒரு தசம இடத்தைக் குறிப்பிட்டு விடையை எழுதுவதை நான் கவனித்திருக்கிறேன் எனவே முதல் மாணவர் 1157 6 எனக் குறிப்பிடுவார் அதேபோல் இரண்டாவது விடைக்கு 1174 24 என்றும் மூன்றாவது 1175 912 என்றும் எழுதுவர் அவர்கள் என்ன விடை எழுதினாலும் சரியான விடை ஒன்று உள்ளது ஆனால் மாணவர்கள் எவ்வாறு எழுதுவர் முதலாவதை ஒரு தசமங்களிலும் இரண்டாவதை 2 தசமங்களிலும் மூன்றாவதை 3 தசமங்களிலும் எழுதுவர் ஆனால் இங்கே மீச்சிறு அளவு 0 1 ஆகும் ஆனால் விடைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தசமங்களை கொண்டுள்ளன அவர்கள் முடிவை எழுதும்போதும் இவ்வாறே எழுதுவர் இது முற்றிலும் தவறானதாகும் எனவே முடிவை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு எளிய உதாரணம் தான் ஆனால் இதனை நாம் சரியாக புரிந்துகொண்டால் இவற்றை எல்லா இடங்களில் நாம் பயன்படுத்த முடியும் எனவே முடிவை எவ்வாறு எழுதுவது என்று நாம் அறிந்து கொள்வோம் ஒருவர் சரியான முடிவை எழுத முடிவு செய்துவிட்டால் அவர் பொருளுடையவிலக்க முறையின் விதிகளை பின்பற்றி சரியான விடையை எழுத வேண்டும் அல்லது நாம் இதற்கு முன்னர் கணக்கிட்ட வாய்ப்புள்ள பெரும பிழை முறையை பின்பற்றலாம் வாய்ப்புள்ள பெரும பிழை முறையை கொண்டும் நான் சரியான விடையை கண்டறியலாம் எனவே மேற்கண்ட இரண்டு முறைகளிலும் நாம் சரியான விடையை கண்டறியலாம் நாம் இவ்விரு முறைகளையும் சரியாக கற்றால் தான் விடைகளை பிழையின்றி எழுத முடியும் பொருளுடையவிலக்க முறையை மட்டும் பின்பற்றி சரியான விடையை எழுத முடியும் அதேபோல் பொருளுடையவிலக்க முறை மற்றும் வாய்ப்புள்ள பெரும பிழை முறை இரண்டையும் கொண்டும் சரியான விடையை கணக்கிட்டு எழுத முடியும் நாம் பொருளுடையவிலக்க முறையைப் பற்றிப் பார்ப்போம் பொருளுடையவிலக்கம் என்றால் என்ன experimental physics I ல் இது பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் ஆனால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தான் மீண்டும் அதனை விளக்குகிறேன் பொருளுடையவிலக்கம் என்பது துல்லியமான மற்றும் நிச்சயமற்ற இலக்கங்களைக் கொண்டு சரியான விடையை குறிப்பிடும் முறையாகும் நாம் அளித்துள்ள இலக்கங்களில் ஒரு குறிப்பிட்ட இலக்கங்கள் மிகச் சரியான விடையை குறிப்பதாகும் இதனை அடுத்துள்ள இலக்கங்கள் நிச்சயமற்ற இலக்கங்கள் ஆகும் ஆனால் அதனையும் நாம் இணைத்தே குறிப்பிடுவோம் இவ்வாறு நிச்சயமற்ற இலக்கங்களையும் இணைத்தபின் கிடைக்கும் எண்ணை தான் நாம் பொருளுடையவிலக்கம் என்கிறோம் பொருளுடையவிலக்கத்தை கண்டறிவதற்கான வழிமுறைகள் பின்வருமாறு பூஜ்யம் அல்லாத எல்லா எண்களும் பொருளுடையவிலக்கம் ஆகும் உதாரணமாக 5679 கிலோ கிராம் அல்லது கிலோமீட்டர் இதில் எல்லா இலக்கங்களும் பூஜ்ஜியம் அல்லாத இலக்கங்கள் ஆகும் எனவே அனைத்தும் பொருளுடையவிலக்கம் இதில் 4 பூஜ்ஜியம் அல்லாத இலக்கங்கள் உள்ளன இதனை நாம் 4 பொருளுடையவிலக்கங்களை கொண்ட எண் எனக் குறிப்பிடுவோம் இரண்டாவது விதி பூஜ்யம் அல்லாத இலக்கங்களுக்கு இடையே வரும் பூஜ்ஜியங்கள் பொருளுடையவிலக்கம் ஆகும் உதாரணமாக 2008 இதில் பொருளுடையவிலக்கங்கள் 4 இதில் உள்ள 0 பொருளுடைவிலக்கமாக கொள்ளப்படும் எனவே பூஜ்ஜியத்தையும் சேர்த்து நான்கு பொருளுடையவிலக்கங்களை கொண்டுள்ளன மூன்றாவது விதி கடைசி பூஜ்யம் அல்லாத இலக்கத்திற்கு வலப்பக்கம் உள்ள அனைத்து பூஜ்ஜியமும் பொருளற்ற இலக்கங்கள் ஆகும் உதாரணமாக 5960 இதில் உள்ள 0 கடைசி பூஜ்ஜியம் அல்லாத இலக்கமான 6ஐ அடுத்து உள்ளது எனவே இந்த 0 பொருளுடைய இலக்கமாக கொள்ளப்படாது எனவே இந்த எண் 5960 பெரும் 3 பொருளுடைய இலக்கங்களையே கொண்டுள்ளது நான்காவது விதி ஒன்றுக்கும் குறைவான மதிப்புடைய தசம இலக்கங்களில் தசம புள்ளியை அடுத்து வலப்புறம் உள்ள அனைத்து 0வும் பொருளற்ற இலக்கங்கள் ஆகும் அதேபோல் தசம புள்ளியை அடுத்து பூஜ்யம் இல்லாத எண்ணுக்கு இடப்புறம் உள்ள அனைத்து 0வும் பொருளற்ற இலக்கங்கள் ஆகும் ஒன்றுக்கும் குறைவான மதிப்பு என்று குறிப்பிடும்போது அது தசம இடங்களை குறிக்கிறது எனவே தசம புள்ளிக்கு வடபுறமும் பூஜ்ஜியம் அல்லாத இலக்கத்திற்கு இடப்புறமும் உள்ள எல்லா 0வும் பொருளற்ற இலக்கங்களாகும் ஐந்தாம் விதி தசம புள்ளிக்கு அடுத்து பூஜ்யம் அல்லாத இலக்கங்களுக்கு வலப்புறம் உள்ள பூஜ்ஜியம் பொருளுடைய இலக்கம் ஆகும் உதாரணமாக 3 1790 இதில் 0 பொருளுடைய இலக்கமாகும் எனவே இந்த எண் 5 பொருளுடைய இலக்கங்களை கொண்டுள்ளது எனவே இவை தான் பொருளுடைய இலக்கங்களை கண்டறிவதற்கான வழிமுறைகளாகும் அடுத்து நீங்கள் இந்த பொருளுடைய இலக்கத்தை பாருங்கள் அதற்கு முன் நான் இந்த உதாரணத்தை குறிப்பிடலாம் என்று எண்ணுகிறேன்

இப்போது நீங்கள் ஒரு எண்ணை கண்டால் அதன் பொருளுடைய இலக்கங்களை எளிதில் கண்டறிந்து விடுவீர்கள் ஏனெனில் அதன் விதிகளை இப்போது நீங்கள் அறிவீர்கள் எனவே இப்போது நீங்கள் எண்களை கொண்டு ஒரு கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது கிடைக்கும் விடையை அப்படியே எடுத்துக் கொள்ள மாட்டீர்கள் விடையை சரியாக குறிப்பிட பொருளுடைய இலக்க முறையை பயன்படுத்துவீர்கள் எனவே பொருளுடைய இலக்கமுறை என்பது நேரடியாக நாம் பயன்படுத்தும் எண் கணக்கீட்டு முறையோடு தொடர்புடையது எனவே இதன் விதிகள் ஒரு கணக்கீட்டின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முடிவுகளை எப்படி குறிப்பிட வேண்டும் என்பது பற்றியதாகும் எதார்த்தத்தில் இதில் முக்கிய இலக்கமும் நிச்சயமற்ற இலக்கமும் சேர்ந்தே இருக்கின்றன எனவே ஒரு எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை பொருளுடைய இலக்க முறையைக் கொண்டு தீர்மானிக்கிறோம் விதி1 அடிப்படையில் நாம் கண்டறியும் சராசரி மதிப்பில் ஒரு நிச்சயமற்ற இலக்கு இடம் பெற்றிருக்கும் நாம் சில எண்களுக்கு சராசரியை கணக்கிடும்போது விடையில் பொருளுடைய இலக்கங்களும் நிச்சயமற்ற இலக்கமும் சேர்ந்தே இருக்கும் ஆகவே நமக்கு கிடைக்கும் விடையிலும் பொருளுடைய இலக்கங்களைத் தொடர்ந்து நிச்சயமற்ற இலக்கங்கள் இருக்கும் எனவே முன்பே நாம் இதில் எது நிச்சயமற்ற இலக்கம் என்று தீர்மானித்து இருப்போம் அந்த இலக்கம் 5 ஐ விடக் கூடுதலாக இருப்பின் நிச்சயமற்ற இலக்கத்தை ஒன்று அதிகரிக்கவேண்டும் அதுவே 5 விடக் குறைவாக இருப்பின் அதிகரிக்கக் கூடாது அது 5 ஆக இருந்தால் ஒன்று அதிகரிக்க வேண்டும் அதேவேளையில் நிச்சயமற்ற எண் ஒற்றைப்படையாக இருந்தால் மட்டுமே ஒன்று அதிகரிக்கவேண்டும் இரட்டையாக இருந்தால் அதிகரிக்கக் கூடாது உதாரணமாக நிச்சயமற்ற இலக்கத்தை அடுத்து 5 இருந்தால் நாம் ஒன்று அதிகரிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நிச்சயமற்ற இலக்கம் ஒற்றைப்படையா அல்லது இரட்டைப்படை எண்ணா என்பதை வைத்தே முடிவு செய்ய வேண்டும் உதாரணமாக எண் 45 32 எடுத்துக்கொள்வோம் இதுதான் நாம் குறிப்பிட்டுள்ள முடிவு மதிப்பு ஆகும் இந்த எண்ணில் கடைசி இரண்டு இலக்கங்கள் நிச்சயமற்ற இலக்கங்கள் ஆகும் மற்ற மூன்று இலக்கங்கள் பொருளுடைய இலக்கங்கள் ஆகும் எனவே நாம் இதனை குறிப்பிடும்போது இதில் உள்ள நிச்சயமற்ற இலக்கத்தையும் சேர்த்தே பொருளுடைய இலக்கங்கள் என்று குறிப்பிடுகிறோம் எனவே இதிலுள்ள நிச்சயமற்ற இலக்கமான 4யும் சேர்த்து குறிப்பிடுகிறோம் இப்போது எண் 45 326 எடுத்துக்கொண்டால் அதனை 45 33 என குறிப்பிட வேண்டும் எண் 2 உடன் 1 ஐ கூட்ட வேண்டும் ஏனெனில் நிச்சயமற்ற எண் 2 ஆகும் மேலும் 2 ஐ தொடர்ந்து 6 வருவதால் அது அதைவிட கூடுதலான என்பதால் ஒன்றை கூட்ட வேண்டும் it அடுத்தது 45 இங்கே 5 உள்ளது இப்போது நீங்கள் 5 க்கு முன் உள்ள இலக்கம் ஒற்றையா இரட்டையா என பார்க்க வேண்டும் இங்கே அது இரட்டைப்படை எண் ஆகும் எனவே அதனுடன் 1ஐ கூட்டக் கூடாது எனவே நாம் விடையாக குறிப்பிட வேண்டியது 45 32 ஆகும் இப்போது எண் 45 324 எடுத்துக்கொண்டால் கடைசி இலக்கம் 5ஐ விடக் குறைவானதாகும் எனவே அதனுடன் ஒன்றை கூட்ட மாட்டோம் எனவே இறுதி விடை 45 32 ஆகும் இதுதான் விதி ஒன்றாகும் நீங்கள் சில எண்களின் சராசரியை கண்டறிந்ததில் இவ்வகையான எண்கள் விடை கிடைக்கலாம் அதேபோல் கணக்கீட்டின் முடிவிலும் இதுபோன்ற விடை கிடைக்கலாம் அப்போது இதனை எப்படி முழுமையாக்கல் செய்வீர்கள் இதை விதி1 கொண்டு முழுமையாக்கல் செய்யலாம் இரண்டாம் விதி இரண்டு எண்களை பெருக்கும் போது அதன் விடை மதிப்பில் உள்ள இலக்கங்களை முழுமையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதில் உள்ள சிறிய காரணிகளை கண்டறிய வேண்டும் இரண்டு எண்களை அல்லது மூன்று அல்லது நான்கு இலக்கங்களைக் பெருக்கும்போது உதாரணமாக இங்கே நான் 3 10 5 மற்றும் 0 1ஐ பெருக்குகிறேன் இவற்றில் இரண்டு அல்லது மூன்று இலக்கங்களையும் எடுத்துக் கொண்டு பெருக்கலாம் நாம் எந்த எண்ணை எடுத்துக் கொண்டு பெருக்கினாலும் அதில் உள்ள சிறிய காரணிகளை கண்டறிய வேண்டும் அதாவது அதில் உள்ள சிறிய காரணிகளை கண்டறிய வேண்டும் 5 0 1 இவை மூன்றில் சிறிய காரணி 0 1 ஆகும் இந்த விதியின் படி உங்கள் விடை எண்ணை பெருக்கும் எண்களில் உள்ள சிறிய காரணியின் பொருளுடைய இலக்க எண்ணிக்கையில் குறிப்பிட வேண்டும் என்பதாகும் எனவே இந்த சிறிய காரணியின் பொருளுடைய இலக்கம் 1 ஆகும் எனவே உங்களுக்கு என்ன விடை கிடைத்தாலும் அதன் இலக்கங்களை பெருக்கும் எண்களில் உள்ள சிறிய காரணியின் பொருளுடைய இலக்கங்களுக்கு இணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நமக்கு எத்தனை இலக்கங்கள் கொண்ட விடை கிடைத்தாலும் நாம் ஒரு பொருளுடைய இலக்கத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பெருக்கல் செய்தபின் கிடைத்த விடை 3 15 இந்த விதியின் படி நாம் 3 15ஐ பொருளுடைய இலக்கம் 3 என குறிப்பிட வேண்டும் மற்றவற்றை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இடப்பக்கத்தில் இருந்து கணக்கிட்டு பொருளுடைய இலக்கங்களை மட்டுமே கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த எண்ணைப் பொறுத்தவரை நான் இடப்பக்கத்தில் இருந்து கணக்கிட்டால் இதன் பொருளடைய இலக்கம் என்பது 3 ஆகும் எனவே நமது விடை 3 15 அல்ல 3 ஆகும் எனவே இந்த விதியின் படி பெருக்கல் செய்தபின் கிடைக்கும் விடை என்னவாக இருந்தாலும் பெருக்கல எண்களில் உள்ள சிறிய காரணியின் பொருளுடைய இலக்க மதிப்பை போலவே விடையின் இலக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதாகும் மூன்றாம் விதியின் படி ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் விடை மதிப்பு அதாவது அதன் ஈவு மதிப்பை இடப்பக்கத்தில் இருந்து கணக்கிட வேண்டும் அதாவது வகுத்தல் எண்கள் இரண்டில் சிறிய காரணியின் பொருளுடைய இலக்கத்திற்கு இணையாக விடையின் இலக்கங்கள் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு நான் உதாரணம் எதுவும் அளிக்கப் போவதில்லை இது முந்தைய விதியை ஒத்தது ஆகும் இந்த விதி பெருக்கல் வகுத்தல் மற்றும் சராசரியை கண்டறிதல் ஆகியவற்றிற்கு பொருந்தும் சராசரியை கண்டறியும் போது நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது சராசரியை கண்டறிய போகும் எண்களில் உள்ள சிறிய காரணியின் பொருளுடைய இலக்கத்திற்கு இணையாக நாம் கண்டறிய போகும் சராசரி விடை மதிப்பு இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பொருளுடைய இலக்கம் என்பதாகும் எனவே ஒவ்வொரு கணக்கீட்டில் இறுதியிலும் அதாவது சராசரி கண்டறிதல் அல்லது வகுத்தல் அல்லது பெருக்கல் இவற்றின் விடை எதுவாக இருப்பினும் அவற்றை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதைதான் பொருளுடைய கோட்பாட்டிலிருந்து அறிந்து கொண்டோம் நம்முடைய மாதிரி கணக்குகளுக்கான விடைகளை உங்களுக்கு காண்பித்தேன் இப்போது நாம் பொருளுடைய இலக்க விதிகளைப் பயன்படுத்தி நம்மால் அதுபோன்ற விடைகளை பெற முடிகிறதா என்று பார்ப்போம் முதல் மாணவர் கண்டறிந்த சராசரி மதிப்பு 10 சராசரிக்கான பொருளுடைய இலக்க விதி என்ன கூறுகிறது என்றால் சராசரியை கண்டறிய போகும் எண்களில் உள்ள சிறிய காரணியின் பொருளுடைய இலக்கத்திற்கு இணையாக நாம் கண்டறிய போகும் சராசரி மதிப்பு இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் முதலாம் விதியின் பொருள் ஆகும் இந்த எண்களின் பொருளுடைய இலக்கம் 3 ஆகும் இதில் சிக்கல் எதுவும் இல்லை எனவே நாம் கண்ட சராசரி மதிப்பும் மூன்று பொருளுடைய இலக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் நாம் இப்போது இந்த எண்ணின் பொருளுடைய இலக்க மதிப்பை கண்டறிவோம் அந்த இலக்கத்தில் 10 4 அடுத்து வரும் 6 நிச்சயமற்ற இலக்கம் ஆகும் எனவே அதனுடன் ஒன்றை கூட்டினால் நமக்கு 10 5 கிடைக்கும் விதியின் படி கடைசி இலக்கம் நிச்சயமற்றதாகும் ஒரு மாணவன் a is 10 5 மதிப்பு கொண்ட கனசதுரத்தின் கொள்ளளவை கண்டறிகிறான் எனவே கொள்ளளவு சமம் 10 5 into 10 5 into 10 5 ஆகும் அதன் விடை 1157 625 ஆகும் இதை முன்பே நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பெருக்கல் விதியாகும் நாம் அறிந்துகொள்ள வேண்டியது பெருக்கல் காரணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள சிறிய எண்ணை கண்டறிய வேண்டும் இதில் அனைத்தும் சமமாக இருப்பதால் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் இவை அனைத்திலும் மூன்று பொருளுடைய இலக்கங்கள் உள்ளன எனவே இதில் குழப்பம் எதுவும் இல்லை எனவே நம் விடையும் 3 பொருளுடைய இலக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் நமக்கு என்ன விடை கிடைத்திருந்தாலும் வலப்புறத்தில் இருந்து மூன்று இலக்கங்களை கண்டறிய வேண்டும் நான் அதை 115 என எடுத்துக் கொண்டால் 115 மூன்று பொருளுடைய இலக்கங்களை பெற்றிருக்கும் எனவே நாம் இந்த விடையை 115 குறித்துக் கொள்ளலாமா அவ்வாறு குறித்துக் கொண்டாள் அது தவறாகப் போய்விடும் விதியின்படி மூன்று இலக்கங்களை பெற்றிருக்கவேண்டும் நான் 115 என எழுதினால் அடுத்துள்ள 0 மதிப்பு என்னவாகும் 0 மதிப்பையும் சேர்த்து எழுதினால் தான் அது நாம் கண்டறிந்த விடைக்கு நெருக்கமாக இருக்கும் பொருளுடைய இலக்க விதியை பின்பற்றனாலும் விடையின் மதிப்பு கண்டறிந்த மதிப்பிற்கு நெருக்கமாக உள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் 1150 என குறித்தால் அது பொருளுடைய இலக்க விதியை மீறபோவதில்லை எனவே நாம் விடையை 1150 என குறிக்க வேண்டும் விதிகளின்படி பொருளுடைய இலக்கங்கள் எதுவானாலும் கடைசி இலக்கம் நிச்சயமற்ற இலக்கமாக எடுத்துக் கொள்ளப்படும் எனவே இந்த எண்ணை பொருத்தவரை பொருளுடைய இலக்கங்கள் 3 ஆகும் பொருளுடைய இலக்கங்கள் 3 எனில் இதில் மூன்றாவது இலக்கம் நிச்சயமற்ற ஒன்றாகும் எனவே முதல் இரண்டு இலக்கங்கள் ஆன 11 பொருளுடைய இலக்கம் அவை பொருளுடைய இலக்கங்கள் பொருளுடைய எண்கள் அல்ல நாம் இவற்றுக்கிடையில் குழப்பம் அடையக்கூடாது எனவே இந்த எண்ணை பொறுத்தவரை பொருளுடைய இலக்கங்கள் 3 ஆகும் எனவே இதில் முதல் இரண்டு இலக்கங்கள் பொருளுடையவை மூன்றாவது நிச்சயமற்ற இலக்கம் ஆகும் எனவே இது 5 நிச்சயமற்ற இலக்கம் ஆகும் இந்த முடிவில் 5 என்பது நிச்சயமற்ற இலக்கம் எனில் நமது விடை 1150 ஆக இருக்கலாம் அல்லது 1151 அல்லது 1152 அல்லது 1149 ஆக இருக்கலாம் எனவே இதில் ஏற்பட்டுள்ள பிழை அளவு எவ்வளவு இதிலுள்ள நிச்சயமற்ற இலக்கம் 0 அல்ல 5 ஆகும் எனவே இங்கு இரண்டாம் நிலை பிழை ஏற்பட்டுள்ளது எனவே இங்கு நிச்சயமற்ற இலக்கம் இரண்டாம் வரிசையில் உள்ளது ஆகவே எனது விடை மதிப்பு 1150 1160 1170 என எதுவாகவும் இருக்கலாம் ஏனெனில் நிச்சயமற்ற இலக்கம் 10th order ஆகும் பொருளுடைய இலக்க விதிகள் அடிப்படையில் நீங்கள் முடிவை எழுத அறிந்திருக்கிறீர்கள் மேலும் நிச்சயமற்ற இலக்கம் எந்த வரிசையில் உள்ளது எந்த இலக்கத்தில் உள்ளது என்பதையும் நாம் கண்டறிய முடியும் எனவே 5 வேண்டுமானால் 4 ஆகவோ 6 ஆகவோ 3 ஆகவோ அல்லது 2 ஆகவோ இருக்கலாம் நிச்சயமற்ற இலக்கம் உள்ளது ஆனால் அது மிகச்சரியாக எங்கு உள்ளது என்பதை நாம் அறிய முடியும் அதனைக் கண்டறிய நாம் வாய்ப்புள்ள பெரும பிழையை கண்டறிய வேண்டும் எனவே கணக்கிடாமல் கூட இதனை நாம் கண்டறியலாம் எனவே இந்தக் கருத்தை நான் சரிபார்க்க வேண்டும் அதாவது பிழை மதிப்பு plus minus 1 அல்லது plus minus 10 20 30 விருந்து 90 ஆக கூட இருக்கலாம் ஏனெனில் பிழை இரண்டாம் வரிசையில் உள்ளது இதில் நிச்சயமற்ற இலக்கம் எது என்பதைக் கூட நாம் அறிய முடியும் இதனை நாம் வாய்ப்புள்ள பெரும பிழை பாடத்தைக் கற்றறிந்த பின் கண்டறிவோம் அதேபோல் இரண்டாவது மாணவர் கண்டறிந்த சராசரி a மதிப்பு 10 55 ஆகும் இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இது மீண்டும் ஒரு சராசரி கண்டறிதல் கணக்கீடு ஆகும் எனவே எண்களின் கூட்டுத் தொகையை மூன்றால் வகுக்க வேண்டும் இவை நான்கு பொருளுடைய இலக்கங்களை கொண்டுள்ளன எனவே நம் விடையும் 4 பொருளுடைய இலக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் நாம் இங்கே கொள்ளளவை கண்டறிகிறோம் அதன் மதிப்பு 1174 இவற்றுள் எல்லாம் சிறிய காரணிகள் எல்லா காரணிகளும் நான்கு பொருளுடைய இலக்கங்களை கொண்டுள்ளன எனவே நமது விடையும் 4 பொருளுடைய இலக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இடப்புறம் இருந்து கணக்கிட்டால் விடை 1174 ஆகும் இந்த விடையில் உள்ள கடைசி இலக்கம் நிச்சயமற்ற இலக்கும் ஆகும் எனவே 4 இதில் நிச்சயமற்ற இலக்கம் அது 5 அல்லது 6 ஏன் 9 ஆக கூட இருக்கலாம் 1 ஆகவும் இருக்கலாம் எனவே இது முதல் வரிசை பிழையை கொண்டுள்ளது மூன்றாவது மாணவர் இதே முறையில் சராசரியை கணக்கிட்டு 5 இலக்கம் உள்ள கொள்ளளவு மதிப்பை அளித்தார் 5 இலக்கங்கள் அல்ல 5 பொருளுடைய விளக்கங்கள் ஆகும் எனவே நம் விடை ஐந்து பொருளுடைய இலக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அது 1175 இதில் மீண்டும் நிச்சயமற்ற இலக்கம் 0 9 ஆகவே பிழை தசம அளவில் உள்ளது இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது முதல் மாணவர் மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தியுள்ளார் அதன் மீச்சிறு அளவு 0 இரண்டாம் மாணவர் நழுவு அளவியை பயன்படுத்தியுள்ளார் அதன் மீச்சிறு அளவு 0 01 மூன்றாம் மாணவர் திருகு அளவி பயன்படுத்தியுள்ளார் அதன் மீச்சிறு அளவு 0 001 ஆகும் முதல் மாணவர் துல்லியமான கருவியை பயன்படுத்தி இருந்தால் பிழை அளவை குறைத்திருக்கலாம் இது இரண்டாம் வரிசை பிழை அளவு கொண்டுள்ளது எனவே அதன் பிழை 10 20 30 40 லிருந்து 90 வரை இருக்கலாம் அடுத்த மாணவர் அளவுகளைப் பொறுத்தவரையில் அது முதல் வரிசை பிழையளவு கொண்டுள்ளது அதாவது 1 2 3 4 லிருந்து 9 வரை இருக்கலாம் மூன்றாவது மாணவர் அளவுகளை பொருத்தவரை பிழை தசம அளவுகளில் உள்ளது எனவே இதன் பிழை plus minus 0 1 அல்லது plus minus 0 2 or plus minus 0 3 etcetera பொருளுடைய இலக்க விதிகளை கற்றபின் நாம் அளவுகளை கண்டறியும் போதும் அவற்றை கணக்கீட்டின் பின் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்பது மிக முக்கியமானதாகும் பொதுவாக நம்மில் பெரும்பாலோனோர் இதில் தவறு இழைத்து விடுவோம் எனவே இப்போது நாம் விடையை எவ்வாறு எழுத வேண்டும் எழுதப்பட்ட விடையில் உள்ள நிச்சயமற்ற இலக்கங்கள் எவை நிச்சயமற்ற இலக்கங்களின் வரிசை என்ன இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் Thank you for your attention